மீண்டும் வருக இன்று பொறியாளர்களின் உரிமைகள் மற்றும் பொறுப்புகள் பற்றிய விவாதத்தைத் தொடர்வோம் மத்திய உரிமைகள் மற்றும் பொறுப்புகளில் எது மறுபரிசீலனை செய்ய கடந்த விரிவுரையில் நாம் செய்த சில முக்கியமான விவாதங்களை மீண்டும் பார்ப்போம் ரகசியத் தரவு முடிவுகள் வரவிருக்கும் வெளியிடப்படாத தயாரிப்புகள் பற்றிய தகவல்கள் தயாரிப்புகளுக்கான வடிவமைப்புகள் அல்லது சூத்திரம் பற்றிய தகவல்கள் திட்டத்தில் பணிபுரியும் ஊழியர்களின் எண்ணிக்கை சப்ளையர்களின் அடையாளம் வணிகத் தகவல் போன்ற ரகசியமாக வைத்திருக்க வேண்டிய தகவல் வகைகள் பற்றி நாங்கள் விவாதித்தோம் சந்தைப்படுத்தல் உத்திகள் உற்பத்தி செலவு மற்றும் உற்பத்தி விளைச்சல் இன்று பொறியாளர்கள் தங்கள் வேலையின் ஒரு பகுதியாக வெளியாட்களுடன் எந்தத் தகவலையும் பகிர்ந்து கொள்வதிலிருந்து அவர்களைக் கட்டுப்படுத்தும் வெளிப்படுத்தாத ஒப்பந்தத்தில் கையெழுத்திட வேண்டும் இங்கே கடந்த விவாதத்தில் பொறியாளர் சில உண்மைகளை வெளியிடுவதற்கு எப்போது செல்ல வேண்டும் எந்த நிபந்தனைகளில் யாரிடம் அதை முதலில் தங்கள் நிறுவனத்தில் உள்ளவர்களிடம் வெளியிட வேண்டும் பின்னர் அதை வெளியாட்களிடம் கையாள்வதற்கு முன்பு விசில் ஊதுவதற்கான உரிமையையும் நாங்கள் விவாதித்தோம் எனவே இந்த விசில் ஊதுதல் என்ற ஷரத்தும் இங்கு வரும் மேலும் பல்வேறு துறைகளைப் போலவே அரசாங்க அமைப்புகளும் அங்கு இருக்கும் பாதுகாப்புச் சிக்கல்களால் மிகவும் கடுமையான விதிகளைக் கொண்டுள்ளன முரண்பாடுகள் குறித்தும் நாங்கள் விவாதித்தோம் மேலும் நாங்கள் விவாதித்த வழக்கில் இருந்ததைப் போலவே கடந்த அமர்விலும் முரண்பாடுகள் இருந்தன எனவே ஒரு சூழ்நிலையில் மோதல் நிகழும்போது ஒரு ஆர்வத்தைத் தொடர்ந்தால் ஒரு தொழில்முறை அவரது கடமைகளில் ஒன்றைச் சந்திப்பதைத் தடுக்கலாம் எனவே சப்ளையர்களைத் தேர்ந்தெடுப்பதற்கான முடிவெடுக்கும் நிலையில் இருந்ததைப் போல கடந்த அமர்வில் நீங்கள் நினைவில் வைத்திருந்தால் நாங்கள் வழக்கைப் பற்றி விவாதித்தோம் மேலும் சரக்குகளை வழங்கும் ஒரு நிறுவனம் என்னிடம் உள்ளது எனவே இந்த விஷயத்தில் இது ஒரு முழுமையான அல்லது மோதல் போன்றது இது ஒரு உண்மையான மோதல் மோதல் பொதுவாக மூன்று வகைகளாக இருக்கலாம் எனவே நாம் கண்டறிவது சாத்தியமான முரண்பாடுகள் போன்ற நலன்கள் மற்றும் இருக்கலாம் நான் ஒரு சப்ளையராக நேரடியாக ஈடுபடாமல் சப்ளையராக இருக்கும் எனது நண்பர்களில் ஒருவருடன் நான் ஒரு நட்பை வளர்த்துக் கொள்ள முடியும் என நான் உணரும்போது சப்ளையர் ஒருவருடன் நட்பை வளர்த்துக் கொள்கிறேன் பின்னர் சப்ளையராக இருக்கும் எனது நண்பரை நான் தேர்ந்தெடுக்க வேண்டுமா அல்லது நல்ல தரமான சிமென்ட் அல்லது நீங்கள் விரும்பும் சப்ளையை உண்மையில் கொடுக்கிற ஒருவரைத் தேர்ந்தெடுக்க வேண்டுமா என்பது போன்ற விதிமுறைகளில் கடமை வருகிறது எனவே இது சாத்தியமான வட்டி மோதல் என்று அழைக்கப்படுகிறது பின்னர் ஆர்வத்தின் மோதலின் தோற்றம் என்னவென்றால் பொறியாளர் விலையுயர்ந்த வடிவமைப்புகளை உருவாக்குகிறார் ஒரு நபர் விலையுயர்ந்த வடிவமைப்புகளை உருவாக்குகிறார் ஏனெனில் நேரடியாக ஒருவேளை அவர் பணம் பெறாமல் இருக்கலாம் ஆனால் அவர் திட்டத்தில் ஒரு சதவீதத்தை அவரது கட்டணமாகப் பெற்றால் நாம் என்ன பார்க்க முடியும் பின்னர் அதிக விலையுயர்ந்த வடிவமைப்புகள் அவருக்கு சிறந்த சதவீதத்தை அளிக்கப் போகின்றன

எனவே பொதுவாக நம்மிடம் மூன்று வகைகள் உள்ளன ஆர்வத்தின் உண்மையான மோதல் ஆர்வத்தின் சாத்தியமான மோதல் மற்றும் வட்டி மோதலின் தோற்றம் எனவே இந்த மூன்று விஷயங்களிலும் நாம் இந்த சூழ்நிலைகளில் கவனமாக இருக்க வேண்டும் மற்றும் அவற்றைத் தவிர்க்கும் வகையில் அதற்கான தீர்வு நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் எனவே அடுத்ததாக நாம் விவாதிக்கப் போவது வட்டி முரண்பாட்டைத் தவிர்ப்பது மற்றும் நிறுவனத்தின் வழிகாட்டுதலைப் பின்பற்றுவது போன்ற கடந்த விவாதத்தில் ஏற்கனவே ஓரளவுக்கு விவாதித்தோம் நிறுவனத்தின் கொள்கையானது சில விஷயங்களைப் பற்றி தெளிவாகக் கூறினால் மேலாளர்கள் அல்லது சக ஊழியர்களின் கருத்துகளைப் பெறுவது அல்லது அது நெறிமுறையானதா இல்லையா என்பதைத் தீர்மானிக்க உங்கள் தீர்ப்பைப் பயன்படுத்துவது சிறந்தது கடைசியாக நாங்கள் விவாதித்த விவாதத்தில் உங்களுக்கு நினைவிருந்தால் நான் ஒரு சப்ளையரைத் தேர்ந்தெடுக்கப் போகிற அந்த நிலையில் நான் இருப்பதைக் கண்டால் இந்த வகைப் பொருட்களை வழங்கும் நிறுவனமும் என்னிடம் உள்ளது முடிந்தால் மேலாளர்கள் மற்றும் சக ஊழியர்களுடன் கலந்துரையாடி நிறுவனத்தின் கொள்கை தெளிவாகக் கூறப்பட்டால் அதன் வழிகாட்டுதலைப் பெறுவேன் பின்னர் எந்த முடிவுகளையும் எடுப்பதைத் தவிர்ப்பேன் சப்ளையர் தேர்வின் முடிவெடுக்கும் செயல்பாட்டில் நான் பங்கேற்க மாட்டேன் முடிந்தால் இல்லையெனில் நான் ஏலம் எடுக்க மாட்டேன் இரண்டு வழிகள் உள்ளன ஒன்று நான் தேர்வு செயல்பாட்டில் என்னை ஈடுபடுத்திக் கொள்ளவில்லை அல்லது ஏலத்தில் பங்கேற்கவில்லை என்றால் நிறுவனத்திற்கு பொருட்களை வழங்குவதில் நான் ஈடுபடவில்லை எப்படியிருந்தாலும் இந்த மோதலில் இருந்து நான் என்னை விடுவிக்க முடியும் அடுத்து இந்த வகையான போட்டி ஏலத்தின் சூழ்நிலையில் நீங்கள் எதைப் பற்றி விவாதிக்கப் போகிறீர்கள் எனவே போட்டி ஏலம் என்பது அதன் எளிமையான காலக்கட்டத்தில் ஒரு ஒப்பந்த நிறுவனம் ஒரு திட்டத்திற்கான ஏலங்களைச் சமர்ப்பித்த போட்டியிடும் விற்பனையாளர்கள் அல்லது ஒப்பந்ததாரர்களிடமிருந்து தேர்ந்தெடுக்கும் செயல்முறையாகும் போட்டியிடும் விற்பனையாளர்கள் அல்லது ஒப்பந்தக்காரர்கள் என்ற வார்த்தை மிகவும் முக்கியமான வார்த்தைகள் ஏனெனில் விற்பனையாளர்கள் வெவ்வேறு அளவுருக்களுடன் அவர்களின் செயல்திறன் மற்றும் திறமைக்கு போட்டியிட வேண்டும் அவை தரமான சேவை தர தயாரிப்பு மற்றும் விற்பனைக்குப் பின் சேவை அல்லது தயாரிப்பின் தரத்திற்கு முக்கியமானவை எதுவாக இருந்தாலும் அவர்களின் செயல்திறன் நிலையின் மூலம் அவர்கள் தகுதி பெற வேண்டும் மற்றும் அவற்றின் அவர்கள் எவ்வளவு சிறப்பாகச் செயல்படுகிறார்கள் என்பதைச் சுட்டிக்காட்டும் புள்ளிகள் உள்ளன இறுதியில் சிறந்த சப்ளையர் அவர்கள் எவ்வளவு நல்லவர் என்பதைப் பொறுத்து தேர்ந்தெடுக்கப்படுவார் அது ஒரு திறந்த போட்டியாக இருந்தால் என்ன நடக்கும் என்றால் ஒரு திட்டத்திற்கான ஏலத்தை வழங்கிய அல்லது விரும்பியவர்களில் சிறந்தவர்களில் சிறந்ததைத் தேர்ந்தெடுக்கும் வாய்ப்பு உள்ளது இங்குள்ள பொறியாளர்கள் பல்வேறு காரணங்களுக்காக போட்டி ஏலத்தில் இருந்து தடைசெய்யப்பட்டுள்ளனர் உண்மையான வட்டி மோதல் பற்றி நாம் ஏற்கனவே விவாதித்த சில காரணங்கள் ஏனென்றால் கொடுக்கப்பட்ட தயாரிப்புகளின் தரத்தைத் தேர்ந்தெடுக்கும் நிலையில் நான் இருந்தால் பின்னர் எனது விருப்புரிமையை நான் இழந்தால் விநியோகத் தரத்தின்படி சிறப்பாகச் செயல்படும் ஒருவரைத் தேர்ந்தெடுக்கும் நோக்கத்தை இழக்கிறேன் சரக்குகள் மற்றும் யார் சப்ளை செய்கிறேன் அல்லது நான் தனிப்பட்ட முறையில் சப்ளை செய்கிறேன் போன்ற விஷயங்களில் எனக்கு சில தனிப்பட்ட ஆர்வம் இருந்தால் அது வட்டி முரண்பாடான சூழ்நிலையாகும் அந்த காரணத்திற்காக பொறியாளர்கள் பொது மக்களின் சிறந்த நலனுக்காக செயல்பட உதவுவதற்காக போட்டி ஏல செயல்முறைக்கு போட்டி ஏலத்தில் இருந்து பொறியாளர்கள் கட்டுப்படுத்தப்படுகிறார்கள் எனவே இது மோசமான தரமான பொருட்களைத் தேர்ந்தெடுத்தால் அது பலரின் வாழ்க்கையை பாதிக்கலாம் எனவே இல்லையெனில் இது ஒப்பந்தங்களுக்கான விலையை மிக முக்கியமானதாகவும் நிர்ணயிக்கும் காரணியாகவும் மாற்றும் இது பொறியாளர்களை வடிவமைப்பதில் மூலைகளை வெட்டுவதற்கு வழிவகுக்கும் மற்றும் இறுதியில் பொதுமக்களின் பாதுகாப்பு மற்றும் நலனைப் பாதுகாக்கும் பொறியாளர்களின் கடமையைக் குறைமதிப்பிற்கு உட்படுத்தும் எனவே அவை போட்டி ஏலத்தில் இருந்து கட்டுப்படுத்தப்படுகின்றன ஏனெனில் விலை ஒரு கவலையாக இருந்தால் மற்றும் பொருட்களின் தரம் அல்ல அது மக்களின் வாழ்க்கையை பாதிக்கலாம் எனவே அவர்கள் போட்டி ஏலத்தில் இருந்து தடை செய்யப்பட்டுள்ளனர் பொறியாளர்களுக்கு வரும் முக்கியமான பொறுப்புகளில் ஒன்று நாளுக்கு நாள் மிக முக்கியமானதாகி வருகிறது பொறியாளர்களிடையே பாதுகாப்பு என்ற கருத்து எனவே இந்த நாட்களில் பொறியியல் மாணவர்கள் தங்கள் பொறுப்பின் ஒரு பகுதியாக பாதுகாப்பின் முக்கியத்துவத்தைப் பற்றி கற்பிக்கப்படுகிறார்கள் மேலும் இதைப் பற்றி நாம் என்ன உணர்கிறோம் என்பதை நாம் கீழே காணும் குறிப்பிட்ட நிகழ்வின் மூலம் விரிவாகக் கூறுவோம் எனவே நாங்கள் வழக்கைப் பின்பற்றுவோம் நாங்கள் கண்டுபிடிக்க முயற்சிப்போம் ஆராய்வோம் பொறியாளர்களுக்கு ஏன் பாதுகாப்பு மிக முக்கியமான பொறுப்பாக மாறியுள்ளது அதைப் பற்றி விவாதிக்க முயற்சிப்போம் அதை விளக்கி பார்க்க முயற்சிப்போம் பாதுகாப்பின் முக்கியத்துவம் எனவே கீழே கொடுக்கப்பட்டுள்ள வழக்கைப் பார்ப்போம் இது எதிர்பாராத காரணி அல்லது பாதுகாப்பு எனவே நீங்கள் ஒரு பெரிய ஆட்டோமொபைல் உற்பத்தி நிறுவனத்திற்கான வடிவமைப்பு குழுவின் ஒரு பகுதியாக பணிபுரியும் புதிய பொறியாளர் நிறுவனம் அதன் தயாரிப்பு வரிசைகளில் ஒரு பெரிய மறுவடிவமைப்பைச் செய்கிறது புதிய காரின் சட்டத்தின் ஒரு பகுதியை வடிவமைக்க உங்கள் குழு பொறுப்பாகும் கார்களை இலகுவாகவும் திறமையாகவும் மாற்றுவதற்கான நிறுவனத்தின் உந்துதலின் ஒரு பகுதியாக கார்பன் ஃபைபர் கலவையிலிருந்து சில கட்டமைப்பு உறுப்பினர்களை உருவாக்க உங்கள் குழு வழிநடத்தப்படுகிறது சட்டத்தை தவிர்த்து வைத்திருக்கும் குறுக்கு உறுப்பினர் கலவை மாற்றுதலுக்கு மிகவும் பொருத்தமானது நீங்கள் பல்வேறு கலப்பு பொருட்கள் மற்றும் லே அப்களை சோதித்து இறுதியாக வேலை செய்யும் என்று நீங்கள் நம்புவதற்குக் காரணமான ஒன்றைத் தேர்ந்தெடுக்கவும் காரின் பல முன்மாதிரிகள் கட்டப்பட்டுள்ளன அதை நீங்கள் கவனமாக சரிபார்க்கிறீர்கள் உங்கள் வடிவமைப்பு பின்னர் அங்கீகரிக்கப்பட்டு அது உற்பத்திக்கு செல்ல உள்ளது எனவே நீங்கள் ஒரு பெரிய ஆட்டோமொபைல் உற்பத்தியாளரின் வடிவமைப்புக் குழுவின் ஒரு பகுதியாகப் பணிபுரியும் புதிய பொறியாளர் என்பதை இங்கு நாங்கள் கண்டறிகிறோம் எனவே நீங்கள் ஒரு பெரிய அமைப்பின் ஒரு பகுதியாக இருக்கலாம் நிறுவனம் தனது தயாரிப்பின் பெரிய மறுவடிவமைப்பைச் செய்து வருகிறது எனவே புதிய காரின் சட்டகத்தின் ஒரு பகுதியை வடிவமைக்க உங்கள் குழு பொறுப்பு என்று குழு தயாரிப்பு வரிசையில் நீங்கள் ஒரு பகுதியாக இருக்கிறீர்கள் எனவே நீங்கள் புதிய காரின் சட்டத்தின் முழு வடிவமைப்பின் ஒரு பகுதியாக இருக்கிறீர்கள் கார்களை இலகுவாகவும் திறமையாகவும் மாற்றுவதற்கான நிறுவனத்தின் உந்துதலின் ஒரு பகுதியானது கார்பன் ஃபைபர் கலவையிலிருந்து சில கட்டமைப்பு உறுப்பினர்களை உருவாக்க உங்கள் குழுவை இயக்குகிறது எனவே இந்த வார்த்தை முக்கியமானது கார்பன் ஃபைபர் கலவையிலிருந்து கட்டமைப்பு உறுப்பினர்களின் சில பகுதிகளை உருவாக்க உங்கள் குழு இயக்கப்படுகிறது சட்டத்தை தவிர்த்து வைத்திருக்கும் குறுக்கு உறுப்பினர் கலவை மாற்றுதலுக்கு மிகவும் பொருத்தமானது நீங்கள் பல கலப்பு பொருட்கள் மற்றும் லே அப்களை சோதிக்கிறீர்கள் இந்த வார்த்தை மிகவும் முக்கியமானது நீங்கள் காரின் இறுதி முடிவை எடுப்பதற்கு முன் பல்வேறு கலவை பொருட்கள் மற்றும் லேஅப்களை சோதிப்பது மிகவும் முக்கியம் இறுதியாக வேலை செய்யும் என்று நீங்கள் நம்புவதற்குக் காரணமான ஒன்றைத் தேர்ந்தெடுக்கவும் எனவே வேலை செய்யும் என்று நம்புவதற்கு உங்களுக்கு ஒரு காரணம் இருக்கிறது ஆனால் நீங்கள் அதை இன்னும் சோதிக்கவில்லை காரின் பல முன்மாதிரிகள் கட்டமைக்கப்பட்டுள்ளன பல முன்மாதிரிகள் கட்டமைக்கப்பட்ட பிறகு கவனமாகச் சரிபார்க்கவும் அதை நீங்கள் கவனமாகச் சரிபார்க்கவும் உங்கள் வடிவமைப்பு அங்கீகரிக்கப்பட்டு அது உற்பத்திக்குச் செல்ல உள்ளது இன்றுதான் உங்கள் கிராஸ் மெம்பரில் ஒரு சிக்கலைக் கண்டீர்கள் குளிர்காலத்தில் சோதனை செய்யப்பட்ட ஒரு காரின் குறுக்கு உறுப்பினரின் சில அங்குலங்கள் விரிவான விரிசலைக் காட்டியது வடிவமைப்பைப் பார்த்த பிறகு கிராக் செய்யப்பட்ட பகுதி வெளியேற்ற அமைப்புக்கு அருகாமையில் இருப்பதை நீங்கள் புரிந்துகொள்கிறீர்கள் குளிர்ந்த காலநிலையில் சூடான குழாய் வெப்ப அழுத்தத்தை உருவாக்கியது மற்றும் விரிசலை ஏற்படுத்தியது நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்ன செய்ய வேண்டும் அதை எப்படிச் செய்வது எனவே இந்த விஷயத்தில் பாதுகாப்பைப் பற்றி அக்கறை கொண்ட ஒரு நபராக நீங்கள் உங்கள் பொறுப்புகளைப் பற்றி விவாதிக்கிறீர்கள் என்றால் உங்கள் வடிவமைப்பு ஏற்கனவே அங்கீகரிக்கப்பட்டிருப்பதால் சங்கடமான புள்ளிகள் இருக்கக்கூடும் என்பதை நீங்கள் கவனித்திருந்தால் நீங்கள் அதைச் செய்யப் போகிறீர்கள் உற்பத்திக்கு செல்ல உள்ளது இப்போது நீங்கள் சில பாதுகாப்புச் சிக்கல்களைக் கண்டறிந்துள்ளீர்கள் மேலும் குளிர்காலத்தில் சோதனை செய்யப்பட்ட காரில் அது பழுதடைந்துள்ளது இது வெளியேற்ற அமைப்பு புள்ளிகளுக்கு அருகில் ஒரு விரிவான விரிசலைக் காட்டுகிறது நான் வடிவமைப்பை ரத்துசெய்தால் முழு நிறுவனத்துக்கும் என்ன செலவு பாதிப்பு ஏற்படும் இந்த காலக்கெடுவிற்குள் புதிய காரின் புதிய பதிப்பை வெளியிடப் போகிறோம் என்று சந்தைக்கு உறுதியளித்தால் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் தங்கள் தயாரிப்பை தங்கள் காரை அறிமுகப்படுத்த விரும்பினால் அவர்களால் அவர்களின் இலக்கை அடைய முடியாது எனவே இவை இங்கே உங்கள் இக்கட்டான புள்ளியாக இருக்கலாம் ஆனாலும் இந்த விஷயங்களை நீங்கள் கவனித்திருந்தால் இந்த நேரத்தில் உங்கள் பொறுப்பு என்னவாக இருக்கும் அது விரும்புவது நிறுவனத்தில் உங்கள் ரேங்க் என்ன என்பதைப் பொறுத்தது நீங்கள் குழுவைச் சேர்ந்த அல்லது குழுவில் அங்கம் வகிக்கும் மிக இளைய உறுப்பினராக இருந்தால் அதை உடனடியாக உங்கள் குழுத் தலைவரிடம் தெரிவிக்க வேண்டும் பின்னர் அதை உயர்மட்ட அதிகாரிகளுக்கு எடுத்துச் செல்ல வேண்டும் அதன் பிறகு இப்போது நிறுவனத்திற்கு ஏதாவது செலவாகுமா என்று யோசிக்க வேண்டும் உங்கள் இறுதித் தயாரிப்பைப் பயன்படுத்தக்கூடிய ஆயிரக்கணக்கான மற்றும் ஆயிரக்கணக்கான மக்களின் பாதுகாப்புச் சிக்கல்களுடன் ஒப்பிடும்போது மிகக் குறைவான செலவு எனவே இந்த வகையான கவலைகள் இந்த வகையான பொறுப்புகள் பொறியாளர்களின் மிக முக்கியமான பொறுப்புகளாகும் அங்கு நாம் பாதுகாப்பு சிக்கல்களில் சமரசம் செய்ய முடியாது மேலும் இது பொறியாளர்களுக்கு முதன்மையான பொறுப்பாக இருக்க வேண்டும் பொறியாளர்களின் பொறுப்புகள் பற்றி நாங்கள் விவாதித்தோம் பொறுப்புகளுடன் கைகோர்த்து பொறியாளர்களின் உரிமைகளும் வருகிறது எனவே இப்போது நாம் ஒரு பொறியாளரின் உரிமைகளைப் பற்றி விவாதிக்கப் போகிறோம் எனவே அங்கு அவர்களுக்கு குறிப்பிட்ட உரிமைகள் உள்ளன மேலும் பொறியாளர்களுக்கு அவர்களின் தொழிலுடன் செல்லும் குறிப்பிட்ட உரிமைகள் உள்ளன எனவே இவை மிக அடிப்படையான அடிப்படை உரிமைகளாகும் இது தனியுரிமைக்கான உரிமை வேலைக்கு வெளியே சொந்த விருப்பத்தின் செயல்பாடுகளில் பங்கேற்கும் உரிமை பின்னர் நிறுவனத்தின் கொள்கைகளை நியாயமான முறையில் எதிர்க்கும் உரிமை போன்ற பிற தொழில்களைப் போலவே உள்ளது பழிவாங்கும் பயம் மற்றும் உரிய நடைமுறைக்கான உரிமை எனவே இதை விரிவுபடுத்துவது போல ஒவ்வொரு நபருக்கும் தனிப்பட்ட வாழ்க்கை மற்றும் தொழில் வாழ்க்கை உள்ளது எனவே சமநிலையான வழியில் அனைவருக்கும் தனியுரிமைக்கு உரிமை உண்டு அது எனது தனிப்பட்ட வாழ்க்கை அல்லது தொழில்முறை நெறிமுறைகளுக்கு எதிராக நடக்கவில்லை என்றால் தனியுரிமைக்கு எனக்கு உரிமை உண்டு வேலைக்கு வெளியே ஒருவரின் விருப்பப்படி நடவடிக்கைகளில் பங்கேற்கும் உரிமை எனது பணிக்கு வெளியே எனது பொழுதுபோக்குகள் அல்லது ஆர்வங்கள் போன்ற செயல்களில் பங்கேற்க நான் தேர்வு செய்யலாம் ஆனால் மீண்டும் நாம் நமது தொழில்சார் பொறுப்புகளில் சமரசம் செய்துகொள்கிறோமா இல்லையா என்பதைப் பார்க்க வேண்டும் எனவே இந்த எல்லா விஷயங்களிலும் இவை முக்கிய வார்த்தைகள் நமது தனிப்பட்ட மற்றும் தொழில் வாழ்க்கையில் நாம் என்ன செய்தாலும் இடையில் சமநிலையை எவ்வாறு பராமரிப்பது என்பதுதான் ஒவ்வொரு நபருக்கும் தண்டனை அல்லது பழிவாங்கும் பயம் இல்லாமல் நிறுவனத்தின் கொள்கைகளை எதிர்க்கும் உரிமை மற்றும் உரிய நடைமுறைக்கான உரிமை உள்ளது எனவே நிறுவனங்களில் எதிர்பார்க்கப்படும் செயல்முறைகளுக்கு உரிய செயல்முறைகளுக்கு நமக்கு உரிமை இருப்பதைப் போல எதிர்பார்க்கலாம் மார்ட்டின் மற்றும் ஷிஞ்சிங்கர் 2000 இன் படி ஒரு பொறியியலாளரின் மிக அடிப்படை உரிமையானது தொழில்முறை மனசாட்சியின் உரிமை கடமைகளை நிறைவேற்றும் போது அவர்களின் சொந்த தொழில்முறை தீர்ப்பைப் பயன்படுத்துவதற்கான உரிமை இது ஒரு தனித்துவமான உரிமை மற்றும் தொழில்முறை மனசாட்சியின் நனவான உரிமை ஏனென்றால் நாம் பொறியியலை ஒரு தொழிலாக எடுத்துக் கொள்ளும் விதம் அறிவு உங்கள் கருத்து நடைமுறை மற்றும் பொறுப்புகள் ஆகியவற்றிலிருந்து வரும் அறிவு தீர்ப்பு விவேகம் பொறுப்புகள் ஆகியவற்றின் அழகான கலவையாகும் மேலும் இது ஒரு தொழில்முறை மனசாட்சியை உருவாக்குகிறது எனவே இது பொறியாளரின் அடிப்படை உரிமை தொழில்முறை மனசாட்சிக்கான உரிமை கடமைகளை நிறைவேற்றும் போது சொந்த தொழில்முறை மனசாட்சியைப் பயன்படுத்துவதற்கான உரிமை மிகவும் முக்கியமானது அதனால்தான் நான் இந்த விஷயத்தில் சொன்னேன் நீங்கள் திரும்பிச் செல்லலாம் என்றால் முக்கியத்துவம் என்ற வார்த்தை இந்த வழக்கில் சில கட்டமைப்பு உறுப்பினர்களை கார்பன் ஃபைபர் கலவையிலிருந்து உருவாக்குமாறு அவர்கள் அறிவுறுத்தப்பட்டனர் எனவே வழக்கை ஆழமாகப் பார்த்தால் அவை எப்போது இயக்கப்பட்டன இது சரியான பொருளா இல்லையா எல்லா வகையான வானிலை நிலைகளையும் தாங்குமா இல்லையா என்பதைப் பற்றி விவாதிக்க முயற்சி செய்யலாம் உங்கள் தொழில்முறை மனசாட்சி இந்த வகையான வடிவமைப்புகளுக்கு ஆம் என்று சொன்னாலும் இல்லாவிட்டாலும் இந்த பாதுகாப்புச் சிக்கல்களைப் கிராக் அடிப்படையில் நீங்கள் பார்க்கும்போது உங்கள் மனசாட்சி என்ன செய்ய உங்களை வழிநடத்துகிறது மற்றும் தீர்ப்பை நீங்கள் எவ்வாறு பின்பற்றுகிறீர்கள் அதன் அடிப்படையில் உங்கள் தீர்ப்பை எப்படி எடுத்துக்கொள்கிறீர்கள் உங்கள் தொழில்முறை மனசாட்சி பொறியாளர்களின் முக்கியமான உரிமைகளில் ஒன்று விசில் அடிக்கும் உரிமையும் கூட கடந்த விரிவுரையில் நாம் விவாதித்த வழக்கில் BART வழக்கில் பார்த்தது போல் மூன்று பொறியாளர்கள் அவர்கள் ஏதோ ஒழுங்கின்மை நடப்பதைக் கவனித்தபோது அவர்கள் அதைப் பற்றி விவாதிக்க முயற்சிக்கிறார்கள் அவர்கள் தங்கள் கவலைகளைப் பற்றி குரல் கொடுக்க முயன்றனர் மற்றும் அவர்கள் வெவ்வேறு வழிகளில் சென்று அவர்கள் தங்கள் உடனடி மேற்பார்வையாளர்களுக்குச் சென்றனர் மேலும் அவர்கள் குழுவிற்குச் சென்றனர் பின்னர் பலகை பொது மக்களுக்குச் சென்றது எனவே பின்பற்றப்படும் இந்த செயல்முறை விசில் ஊதுதல் என்று அழைக்கப்படுகிறது எனவே ஒவ்வொரு பொறியியலாளரும் பொறியாளர்களின் முதன்மையான அக்கறை முதன்மையான பொறுப்பு பொது மக்களின் ஆரோக்கியம் மற்றும் பாதுகாப்பு மற்றும் பாதுகாப்பு ஏனெனில் அவர்கள் சில விஷயங்களை வடிவமைக்கிறார்கள் பொதுமக்களின் பாதுகாப்பு பிரச்சினைகளை பெருமளவில் பாதிக்கக்கூடிய தரநிலையிலிருந்து விலகிச் செல்லும் செயல்முறைகளில் ஏதேனும் முரண்பாடுகள் இருப்பதை அவர்கள் கவனித்தால் விசில் ஊதுவதற்கான உரிமையும் மிக முக்கியமான உரிமையாகும் எனவே விசில் ஊதுவதற்கான உரிமையைப் பற்றி இப்போது விரிவாக விவாதிப்போம் முதலாளி அல்லது மேற்பார்வையாளரால் நடத்தப்படும் நெறிமுறையற்ற அல்லது சட்டவிரோதமான நடத்தை பற்றி ஒரு ஊழியர் பொது அல்லது உயர் நிர்வாகத்திற்கு தெரிவிக்கும் போது விசில் ஊதுவதற்கான உரிமை விசில் ஊதுதல் ஏற்படுகிறது பொது மக்களின் ஆரோக்கியத்தைப் பாதுகாப்பது பொறியாளர்களின் கடமை எனவே பல சந்தர்ப்பங்களில் தொகுதியின் தொடக்கத்தில் நாம் ஏற்கனவே விவாதித்த தொடக்க வழக்கில் நடந்ததைப் போல விசில் ஊத வேண்டிய கட்டாயத்தில் பொறியாளர்கள் உள்ளனர் விசில் ஊதுவதை ஒப்புக்கொள்ளலாம் அல்லது அது அநாமதேய விசில் ஊதுவதாகவும் இருக்கலாம் இது அமைப்பின் கலாச்சாரம் விசில்ப்ளோயர்கள் பாதுகாக்கப்படுகிறதோ இல்லையோ அந்த அமைப்பின் காலநிலையைப் பொறுத்தது எனவே இது ஒரு ஒப்பு விசில் ஊதுகிறதா அல்லது உங்கள் அநாமதேய விசில் ஊதுகிறதா என்பதை அது தீர்மானிக்கும் அநாமதேய விசில் ஊதுதல் நிகழ்கிறது விசில் அடிக்கும் ஊழியர் குற்றச்சாட்டுகளை முன்வைக்கும்போது தனது பெயரை வெளியிட மறுக்கும் போது உயர் நிர்வாகத்திற்கு ஒரு அஞ்சல் அல்லது அநாமதேய குறிப்பை அனுப்புவதன் மூலம் இதைச் செய்யலாம் மறுபுறம் ஊழியர் குற்றச்சாட்டுகளை வெளிப்படையாகச் சுட்டிக்காட்டும்போதும் அவரது குற்றச்சாட்டினால் வரும் விசாரணையைத் தாங்கிக் கொள்ளத் தயாராக இருக்கும்போதும் ஒப்புக்கொள்ளுதல் விசில் ஊதுதல் ஏற்படுகிறது எனவே அவர் அதன் பொறுப்பை ஏற்றுக்கொள்கிறார் மேலும் அவர் அதன் விளைவுகளை எதிர்கொள்வது மற்றும் பிரச்சினைகளை மேலும் நகர்த்துவது போன்றது நிறுவனத்தின் பார்வையில் விசில் ஊதுவது மோசமானதாக இருக்கலாம் ஏனெனில் இது நம்பிக்கையின்மை மற்றும் ஊழியர்கள் ஒன்றாக வேலை செய்ய இயலாமைக்கு வழிவகுக்கும் எனவே விசில் ஊதுவது என்பது மிகவும் தொட்டு உணர்திறன் வாய்ந்த பிரச்சினை என்பதால் நாம் எப்போது விசில் ஊதுவதற்கு செல்ல வேண்டும் எப்போது விசில் ஊதுவதற்கு செல்லக்கூடாது என்பதையும் நாம் தீர்மானிக்க வேண்டும் விசில் ஊதுவதற்கு நாம் முடிவு செய்தால் அதில் உள்ள முறையான வழிமுறைகள் என்ன அந்த வழிமுறைகளை நாம் எவ்வாறு பின்பற்ற வேண்டும் மற்றும் ஊழியர்கள் விசில் ஊதுவதைப் பற்றி நிறுவனம் என்ன செய்ய முடியும் நாம் இப்போது அந்த விஷயங்களில் கவனம் செலுத்துவோம் எனவே நாம் இப்போது என்ன விவாதிப்போம் விசில் ஊதுவதை எப்போது முயற்சிக்க வேண்டும் விசில் ஊதும்போது என்ன நிபந்தனைகள் இருக்க வேண்டும் எனவே பொதுவாக நாம் என்ன செய்வது எனவே விசில் ஊதுவதன் மூலம் எப்போது முயற்சி செய்ய வேண்டும் என்பதை இப்போது விவாதிப்போம் எனவே பொதுவாக நாம் நான்கு அம்ச விதியைப் பின்பற்றுகிறோம் அந்த விஷயங்கள் என்னவென்று பார்ப்போம் தேவை வருங்கால வடிவத்தைத் தவிர்க்க விசில் ஊதுவது அவசியம் என்பதை உறுதிப்படுத்தவும் அருகாமை நீங்கள் விசில் ஊதுவதற்கு முன் நேரில் அறிவது அவசியம் அவை கண்டறியப்படும் அல்லது மதிப்பீடு செய்யக்கூடிய இடத்திற்கு அருகாமையில் நடக்க வேண்டும் எனவே நாம் எதையாவது நினைத்துக்கொண்டு விசில் அடிக்கக் கூடாது முதலில் பிரச்சினை போதுமான வலுவாக இருக்க வேண்டும் அது விசில் ஊதுவதற்கான ஒரு சிக்கலாக இருக்க தகுதியுடைய மாதிரி தீவிரத்தை கொண்டிருக்க வேண்டும் இரண்டாவதாக நான் ஒரு விசில் ஊதுவதற்குச் செல்வதற்கு முன் எனக்கு அத்தியாவசியமான நேரடி அறிவு இருக்க வேண்டும் எனவே அருகாமையில் நடக்கும் விஷயங்கள் இருக்க வேண்டும் அதனால் அவற்றைக் கண்டறியலாம் அல்லது மதிப்பீடு செய்யலாம் பின்னர் விசில் ஊதுபவருக்கு தீங்கு விளைவிக்கும் செயலை நிறுத்துவதில் வெற்றிக்கான நியாயமான வாய்ப்பு இருக்க வேண்டும் எனவே நிறுவனத்தில் உங்கள் நிலை என்ன அல்லது உங்களிடம் உள்ள தொழில்முறை அறிவு என்ன உங்களிடம் உள்ள நிபுணத்துவம் என்ன உங்களிடம் உள்ள மற்றவர்களின் கூட்டு பலம் என்ன அந்த வலிமையை நீங்கள் எவ்வாறு வளர்த்துக் கொள்கிறீர்கள் என்பது உங்கள் திறனை தீர்மானிக்கும் எனவே தீங்கு விளைவிக்கும் செயல்பாட்டை நிறுத்துவதில் உங்கள் வெற்றிக்கான வாய்ப்பு நீங்கள் வெளியுலகிற்கு விசில் ஊதுவதைப் பற்றி பேசும்போது உங்களிடம் எஞ்சியிருக்கும் ஒரே வழி இது என்பதை உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும் மேலும் அதை எங்கள் குழுத் தலைவரிடம் புகாரளிப்பது போல் நாங்கள் ஏற்கனவே முயற்சித்தோம் பின்னர் அதை உயர்மட்டத்திற்கு புகாரளிக்கிறோம் அமைப்பு முழுவதும் இந்த விஷயங்களை நகர்த்துகிறோம் இந்த செயல்முறைகளை நாங்கள் கடந்துவிட்டோம் பின்னூட்டம் வரும் அல்லது நடவடிக்கைகள் எடுக்கப்படும் வரை காத்திருந்தோம் இன்னும் எதுவும் கவனிக்கப்படவில்லை எனில் கடைசி முயற்சியாக நாங்கள் செல்லலாம் விசில் ஊதுதல் எனவே அடுத்து விசில் ஊதுவதைத் தடுப்பது பற்றி நாம் விவாதிக்கலாம் எனவே முதலாளியின் கண்ணோட்டத்தில் இதை எவ்வாறு தடுக்கலாம் அல்லது சிக்கல்களை எவ்வாறு கவனித்துக்கொள்வது என்பதைப் பார்ப்பது சமமாக முக்கியமானது எனவே இது பொறியாளர்களுக்கு கவலையாக உள்ளது ஏனெனில் இது ஒட்டுமொத்த அமைப்பின் பிம்பத்திற்கு தீங்கு விளைவிக்கும் எனவே நீங்கள் விசில் அடிப்பதைத் தடுப்பதைப் பற்றி பேசும்போது விசில் அடிக்கத் துணியாமல் இருக்க நிறுவனத்தில் அச்சுறுத்தும் சூழலை உருவாக்க வேண்டும் என்று நாங்கள் சொல்லவில்லை அது இல்லை ஆனால் நாம் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் நம் முயற்சிகளில் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் நாம் செய்யும் அர்ப்பணிப்புகளில் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் விசில் ஊத வேண்டிய அவசியம் ஏற்படக்கூடாது என்ற நோக்கத்தில் அர்ப்பணிப்புடன் இருக்க வேண்டும் எனவே முதலில் இது ஒரு வலுவான நெறிமுறை கலாச்சாரத்தை வளர்ப்பதில் தொடங்குகிறது எனவே வலுவான பெருநிறுவன நெறிமுறைகள் கலாச்சாரம் இருக்க வேண்டும் நெறிமுறைகளுக்கான தெளிவான அர்ப்பணிப்பு நிறுவனத்தில் நிறுவப்பட வேண்டும் ஒரு தெளிவான தகவல் தொடர்பு இருக்க வேண்டும் அனைத்து ஊழியர்களும் தங்கள் கவலைகளை முன்னோக்கி கொண்டு வர உயர் மட்ட மேலாளர்களுக்கு அர்த்தமுள்ள அணுகலைக் கொண்டிருக்க வேண்டும் தேவைப்பட்டால் தவறுகளை பகிரங்கமாக ஒப்புக்கொள்ள நிர்வாகத்தின் தரப்பில் விருப்பம் இருக்க வேண்டும் எனவே நாம் இவற்றைப் பின்பற்றினால் விசில் அடிப்பதற்கான தேவை கூட எழாமல் போகலாம் ஏனென்றால் மக்கள் தங்கள் குரல்கள் கேட்கப்படாதபோது அவர்களின் கவலைகள் கேட்கப்படாதபோது மட்டுமே விசில் அடிக்கிறார்கள் எனவே அமைப்பு திறந்த சூழலை தகவல்தொடர்புக்கு நல்ல சூழ்நிலையை வழங்கினால் உயர்மட்ட அதிகாரிகள் நிறுவனத்தின் நோக்கங்களுக்கு போதுமான பொறுப்பை எடுத்துக்கொண்டால் அவர்கள் போதுமான பொறுப்பை ஏற்றுக்கொண்டால் அவர்கள் இளைய உறுப்பினர்களுக்கு போதுமான நேரத்தை ஒதுக்கி சரியான கருத்தை வழங்குகிறார்கள் அவர்களிடம் அவர்களின் பிரச்சனைகளை கேட்டறிந்தார் மேலும் இந்தப் புகாரளிக்கப்பட்ட பிரச்சனைகள் உண்மையானவையாக இருந்தால் அந்த விஷயங்களைச் சரிசெய்வதற்கு முன்முயற்சியுடன் நடவடிக்கை எடுப்பது மற்றும் ஏதேனும் தவறு நடந்தால் தவறை ஏற்றுக்கொள்வது மற்றும் ஒரு நேர்மறையான கலாச்சாரம் பற்றிய பொதுப் பேச்சுகளில் நெறிமுறை சார்ந்த அமைப்பின் நேர்மறையான மனநிலையைப் பற்றி பேசுகிறது அமைப்பின் நல்ல நெறிமுறை கலாச்சாரம் அந்த கலாச்சாரம் மேலோங்கினால் ஒருவேளை விசில் அடிக்க வேண்டிய அவசியம் ஏற்படாது எனவே இந்த விவாதத்தின் இந்த அத்தியாயத்தில் பொறியாளர்களின் முக்கிய மைய உரிமைகள் பொறுப்புகள் மற்றும் உரிமைகள் பற்றி நாங்கள் உள்ளடக்கியுள்ளோம் மேலும் இந்த உரிமைகள் மற்றும் பொறுப்புகளில் ஒன்று கைகோர்த்து சமநிலையை உருவாக்கினால் நாம் என்ன சொல்ல முடியும் இந்த உரிமைகள் மற்றும் பொறுப்புகள் அதனால் நாம் நமது கடமைகளை சரியான முறையில் கையாள முடியும்